வணக்கம் மீண்டும் வருக முந்தைய வகுப்பில் தரப்படுத்தப்பட்ட இயல்பான விநியோகம் என்ற கருத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் நான் அதை மீண்டும் தொடருவேன் பின்னர் t டிஸ்டிரிபியூஷன் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி பேசுவோம் எனவே தரப்படுத்தப்பட்ட சாதாரண விநியோகம் என்றால் என்ன சாதாரண விநியோகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இயல்பான விநியோகம் நாம் அதை சீரான விநியோகம் மணி வடிவ வளைவு என்று பல வகைகளில் அழைக்கிறோம் எனவே இங்கே இடது கை வலது பக்கத்திற்கு சமமாக இருக்கும் அதனால்தான் இது தலைகீழ் மணி என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த இயல்பான விநியோகத்தை நீங்கள் மாற்றும்போது அது தரப்படுத்தப்பட்ட சாதாரண விநியோகம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே சராசரி 0 ஐ மையமாகக் கொண்டது சராசரி 0 மற்றும் வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 ஆகவும் நிலையான விலகலான சிக்மாவும் 1 ஆக மாறும் இதன் நன்மை என்ன ஒரு சாதாரண விநியோகத்தை ஸ்டாண்டர்டு ஆக மாற்றும்போது ஒரு மாதிரி மாதிரிகளை மற்றொரு தொகுப்பு மாதிரிகளுடன் ஒப்பிடுவது எங்களுக்கு மிகவும் எளிதானது எடுத்துக்காட்டாக நான் மாணவர்களின் உயரத்தை அளவிடுகிறேன் என்றால் சராசரி சில அங்குலங்களின் அடிப்படையில் இருக்கும் மேலும் நிலையான விலகல் மீண்டும் அங்குலங்களின் அடிப்படையில் இருக்கும் நான் தாவரங்களின் உயரத்தைப் பார்க்கிறேன் என்றால் நான் அவற்றை சென்டிமீட்டரில் அளவிடலாம் எனவே உயரம் சென்டிமீட்டர் அடிப்படையில் இருக்கும் சராசரி உயரம் சென்டிமீட்டர் அடிப்படையில் இருக்கலாம் நான் வகுப்பின் மாணவர்களின் எடையை கிலோகிராம் கொண்டு அளவிடுகிறேன் என்றால் நான் 60 கிலோகிராம் 70 கிலோகிராம் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் அளவிடுவேன் ஆகவே இந்த இயல்பான விநியோகத்தை தரப்படுத்தப்பட்ட வடிவமாக மாற்றும் போது எங்களிடம் பரந்த அளவிலான எண்கள் உள்ளன எனவே இதன் அர்த்தம் எப்போதும் 0 க்கு சமமாக இருக்கும் வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 ஆகும் ஒப்பிடுவது எங்களுக்கு எளிதானது மேலும் நீங்கள் பார்த்தால் வளைவின் கீழ் உள்ள பகுதியை தீர்மானிக்க கிடைக்கக்கூடிய அட்டவணைகள் அவை அனைத்தும் மொத்த பரப்பளவு 1 என்று கருதுகின்றன அதையே தரப்படுத்தப்பட்ட சாதாரண விநியோகம் என்று அழைக்கப்படுகிறது அடிப்படையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் தரவு x ஐ உதாரணமாக நிலையான விலகல் மாற்றுவோம் எனவே நாம் இதைச் செய்யும்போது நான் எக்ஸ் ஆக1 ஐ வைத்திருக்கிறேன் பின்னர் Z 1 ஆக மாறும் நான் X ஐ 2 என வைத்தால் Z 2 ஆக மாறும் நான் போடும்போது X 3 க்கு சமம் என்றால் Z விருப்பம் 3 ஆக மாறும் அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது Z இன் அடிப்படையில் நமக்கு 1 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா உள்ளது அது 1 2 3 ஆக மாறுகிறது இதேபோல் ஒத்த 1 ஆக மாறும் 1 2 ஆகிறது 2 3 ஆக மாறும் 3 எனவே இது மிகவும் மிகவும் அருமை நான் சொன்னது போல் நீங்கள் அந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 அதாவது 100 சதவீதம் 1 முதல் 1 வரை பரவியிருக்கும் பகுதியைப் பார்த்தால் அது 68 3 ஆக மாறும் பிளஸ் 2 மற்றும் 2 க்கு இடையிலான பகுதியைப் பார்த்தால் அது 95 4 ஆக இருக்கும் மேலும் பிளஸ் 3 மற்றும் 3 க்கு இடையில் உள்ள பரப்பளவைப் பார்த்தால் அது 99 7 ஆகிவிடும் நாங்கள் 6 வரை கூட செல்லலாம் நீங்கள் கால அழைப்பு 6 பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் 6 வரை செல்கிறீர்கள் என்றால் பரந்த பகுதி 99 9999 ஆக இருக்கும் அது என்ன இந்த எண்களுக்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் என்ன நாம் செல்லும்போது இந்த 95 மற்றும் 99 மிக முக்கியமான பாத்திரத்தை வகிப்பதைக் காண்போம் எனவே இந்த பகுதி 95 பிளஸ் அல்லது மைனஸ் 2 என்று நாங்கள் கூறும்போது வெளியே உள்ள பகுதி வெளிப்படையாக 5 ஆக இருக்கும் அதாவது இந்த பக்கமானது 1 பக்கமாகவோ அல்லது ஒரு வால் 2 5 ஆகவோ இருக்கும் இது 2 5 இருக்கும் இதேபோல் பிளஸ் அல்லது மைனஸ் 3 ஐ 99 என நான் கருதினால் வெளிப்புறம் 1 ஆக இருக்கும் அதாவது ஒரு பக்கம் அது 0 5 ஆகவும் மறுபக்கம் 0 5 ஆகவும் மாறும் இப்போது இவை மிக மிக முக்கியமானவை புள்ளிவிவர முக்கியத்துவத்தைப் பற்றி நாம் பேசும்போது 95 முக்கியத்துவம் 99 முக்கியத்துவம் என்று நாம் கூறும்போது 100 95 அடிப்படையில் பேசுகிறோம் இது 0 5 முக்கியத்துவம் 100 99 என்பது 1 முக்கியத்துவம் மற்றும் பல உள்ளே இருக்கும் பகுதியை விட வெளியில் இருக்கும் பகுதியில் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுவோம் எனவே இந்த 95 பிளஸ் அல்லது மைனஸ் 2 மற்றும் 99 ஸ்பிளஸ் அல்லது மைனஸ் 3 இதைப் பற்றி பேசுவோம் எந்த தரவையும் Z ஆக மாற்றுவது எப்படி இது மிகவும் எளிது சராசரி எனக்குத் தெரியும் பின்னர் நான் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறேன் அதை Z ஆக மாற்றுகிறேன் எனவே அது 1 ஆக இருந்தால் சிக்மா Z 1 ஆக மாறும் அது 2 என்றால் சிக்மா Z 2 ஆக மாறும் அது 3 என்றால் சிக்மா Z 3 ஆக மாறும் எக்செல் NORMSDIST செயல்பாடு என்று அழைக்கப்படும் செயல்பாட்டையும் கொண்டுள்ளது ஆனால் NORMSDIST செயல்பாடு இந்த முழு பகுதியையும் கணக்கிடுகிறது எனக்கு Z இன் மதிப்பு இருந்தால் இங்கே NORMSDIST முழு பகுதியின் பரப்பையும் எனக்குக் கொடுக்கும் எனவே இந்த பகுதியை நான் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் 1 NORMSDIST செய்கிறேன் Z என்பது 0 க்கு சமமாக இருக்கும்போது இந்த பகுதி 0 5 ஆக இருக்கும் ஏனெனில் இது சமச்சீர் மற்றும் சமமானது மேலும் Z 1 இங்கே இந்த பகுதி 0 841 ஆகவும் Z 2 க்கு சமமாக இருந்தால் இந்த பகுதி 9 0 977 ஆகவும் இருக்கும் எனவே இதற்கு வெளியே உள்ள பகுதியை நான் தெரிந்து கொள்ள விரும்பினால் வெளிப்படையாக 1 0 977 இது 0 023 க்கு சமமாக இருக்கும் நான் அதை இரண்டு மடங்காக பெருக்கினால் அது 0 046 ஆக மாறும் இரண்டுக்கு வெளியே உள்ள பகுதி 0 046 ஆக இருக்கும் முந்தைய வழக்கில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது சரியானதா 2 க்குள் உள்ள பகுதி 95 4 எனவே மீதமுள்ள 4 6 எனவே இந்த பகுதி 2 3 இந்த பகுதி 2 3 ஆகும் உண்மையில் நாம் இதை 95 4 ஆக செய்யவில்லை அதை 95 ஐ ஒரு முழு எண்ணாக அழைக்கிறோம் இந்த வெளி பகுதி 5 ஆகவும் இந்த பகுதி 2 5 ஆகவும் இந்த பகுதி 2 5 ஆகவும் இருக்கும் பொதுவாக 3 க்கு இதேபோல் செய்கிறோம் 99 7 என்று நாங்கள் 99 என்று சொல்லவில்லை எனவே வெளிப்புற பகுதி 1 ஆக இருக்கும் எனவே அதன் ஒரு பக்கம் 0 5 ஆகவும் ஒரு பக்கத்திற்கு 0 5 ஆகவும் இருக்கும் எக்செல் இல் கிடைக்கக்கூடிய இந்த NORMSDIST ஐப் பயன்படுத்தலாம் இதேபோல் கணக்கிட இந்த கிராப் பேட் ஆன்லைன் மென்பொருளைப் பயன்படுத்தலாம் அதுவும் உங்களுக்குக் கொடுக்கிறது ஆனால் இது உங்களுக்கு வேறுபட்ட பக்கத்தைத் தருகிறது இது இந்த குறிக்கப்பட்ட பகுதியை அளிக்கிறது Z என்பது 0 க்கு சமமாக இருக்கும்போது இங்கு முழுப் பகுதியும் 1 ஆக இருக்கும் Z என்பது எடுத்துக்காட்டாக 2 2 க்கு சமமாக இருக்கும்போது 2 2 மற்றும் இங்கே மிகவும் வெளிப்படையாக வெளியில் 5 இருக்க வேண்டும் அதாவது இது 0 0455 ஐக் காட்டுகிறது நாங்கள் 99 7 என்று கூறும்போது Z 3 க்கு சமமாக இருந்தால் மீதமுள்ள பகுதி 3 சதவிகிதம் அதுதான் இங்கு வருகிறீர்கள் பின்னர் நான் உங்களுக்குக் காட்டப் போகும் இசட் அட்டவணையைப் பயன்படுத்தலாம் இது ஒரு z அட்டவணை ஒரு Z இன் கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு Z அட்டவணையைப் பயன்படுத்தலாம் இது இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கும் பகுதியை இது ஒற்றை வால் என்று அழைக்கிறது ஏனெனில் இது உங்கள் கிராப்பேட் உங்களுக்கு இந்த பிளஸ் கொடுக்கும் இடத்தின் ஒரு பகுதியை மட்டுமே தருகிறது கிராப் பேடில் இருந்து முடிவுகளைப் பெற இதை இரட்டிப்பாக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு மென்பொருளும் அல்லது எக்செல் செயல்பாடு அல்லது அட்டவணை Z பகுதியை வேறு வழியில் தருகிறது ஆனால் அவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் ஒத்தவை மேலும் நீங்கள் புரிந்துகொண்ட மற்றொன்றிலிருந்து ஒன்றை நாம் கணக்கிட முடியும் எனவே கிராப்பேட் இந்த பிளஸ் பகுதியை உங்களுக்கு வழங்குகிறது அங்கு அட்டவணை உங்களுக்கு ஒரு பகுதியின் பகுதியை மிகவும் வெளிப்படையாகக் கொடுக்கிறது நான் அதை கிராப்பேட் போல தோன்ற வைக்க விரும்பினால் நான் 2 ஆல் பெருக்குவேன் எனவே Z இலிருந்து எந்த மதிப்பிற்கும் சமமாக Z ஆக இருக்கும்போது 2 க்கு சமமாக இது உங்களுக்கு 0 நீங்கள் இரண்டு முறை பெருக்க விரும்பினால் அது 0 0228 ஆக இரு மடங்காக பெருக்கப்படும் 456 ஆகும் அதையே கிராப்பேட் 0 0455 தருகிறது எக்செல் நான் 1 மைனஸ் z பெருக்கும்போது முழு பகுதியையும் தருகிறது அட்டவணை உங்களுக்கு வழங்கும் பகுதிக்கு ஒத்த பகுதி எனவே அட்டவணை உங்களுக்கு Z மதிப்புகளை அளிக்கிறது Z 0 01 123 க்கு சமமாக இருக்கும் நீங்கள் இரண்டாவது தசமத்தை பெற விரும்பினால் இந்த பக்கம் நாங்கள் 7 9 வரை செல்கிறோம் எனவே அங்கிருந்து இந்த பகுதிக்கு சமமான இந்த பகுதியை கணக்கிடுகிறோம் எனவே ஒரு சாதாரண விநியோகத்தை தரப்படுத்தப்பட்ட சாதாரண விநியோகமாக மாற்றுகிறது நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன நாம் பல புள்ளிவிவரக் கணக்கீடுகளைச் செய்யலாம் இப்போது ஒரு பொதி இயந்திரத்தில் தக்காளி எடை சராசரி 250 கிராம் என வழங்கப்படுகிறது மற்றும் 0 2 ஆக வழங்கப்படுகிறது எனவே இது ஒரு மக்கள் தொகை போன்றது அதனால்தான் நான் μ எனகொள்கிறேன் இது மிக நீண்ட காலத்திற்குள் சேகரிக்கப்படுகிறது எனவே இது இதையும் இதையும் தருகிறது இப்போது என்னிடம் ஒரு தக்காளி உள்ளது இது 250 5 கிராம் இதைவிட என்ன எடை குறைவாக இருக்கும் எனவே நான் 1 மாதிரி 250 5 கிராம் எடுத்துள்ளேன் தக்காளியின் எடை என்னவாக இருக்கும் 250 5 கிராமுக்கும் குறைவான எடையுள்ள தக்காளியின் என்னவாக இருக்கும் நான் என்ன செய்கிறேன் 250 என்பது 0 2 ஆகும் எனவே Z 2 5 க்கு சமம் நான் எனது அட்டவணை 2 5 க்குச் செல்கிறேன் எனக்கு 0 0062 கிடைக்கிறது எனவே மாதிரியின் 0 062 250 க்கு மேல் இருக்கலாம் ஏனெனில் அட்டவணை உங்களுக்கு இந்த பக்கத்தை சரியாக தருகிறது எனவே அட்டவணை இந்த பக்கத்தை உங்களுக்கு வழங்குகிறது இந்த பக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் 100 ஆல் கழிக்கிறேன் எனவே 100 கழித்தல் 0 28 ஆக உள்ளது எனவே 99 28 தக்காளி மாதிரிகள் நீங்கள் எடுத்தால் 250 5 கிராமுக்கும் குறைவான எடை இருக்கும் என்பது உங்களுக்கு புரிகிறதா எப்படி செய்வது இப்போது mu 250 எனக்கு 0 02 250 5 மாற்றாக எனக்குத் தெரியும் நான் Z ஐ 2 5 ஆகப் பெறுகிறேன் எனவே நான் அட்டவணை Z க்குச் செல்கிறேன் 2 5 ஆகும் எனவே இது 0 0062 ஆகும் எனவே இது வெளிப்புற பகுதியைக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே 250 5 க்கும் குறைவான எடையுள்ள தக்காளியை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பகுதியை நான் பெற வேண்டும் நான் 1 கழித்தல் 0 0062 அல்லது 100 கழித்தல் 0 062 ஐக் கழிக்க முடியும் அதைத்தான் நான் இங்கு செய்திருக்கிறேன் எனவே 99 28 தக்காளி இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் இப்போது மற்றொரு சிக்கலைப் பார்ப்போம் எனவே மீண்டும் தக்காளி சராசரி 250 கிராம் மற்றும் 0 என்ன தக்காளியின் சதவீதம் 249 7 முதல் 250 4 வரை எடையைக் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை நான் அறிய விரும்புகிறேன் பகுதி இந்த பகுதி புரிகிறது நான் இந்த பகுதியை அறிய விரும்புகிறேன் நான் என்ன சூத்திரத்தை வைக்கிறேன் நான் 249 7 250 ஐ வைப்பேன் 1 5 பின்னர் எனக்கு 250 4 250 கிடைக்கும் அது எனக்கு 0 2 கொடுக்கும் நான் 1 5 முதல் 2 வரையிலான பகுதியைப் பெற வேண்டும் 1 5 முதல் 2 வரை இருக்கும் இந்த பகுதி எனக்கு ஆர்வமாக உள்ளது இப்போது இசட் சமம் 1 5 அட்டவணை இந்த முழு பகுதியையும் எனக்கு மிகவும் தெளிவாகக் கொடுக்கும் நான் வேண்டும் இந்த பகுதி 0 5 என்பதால் அதை 0 5 இலிருந்து கழிக்கவும் 5 அல்லது Z 1 5 என்பது ஒரு பொருட்டல்ல 5 ஐ எடுத்துக்கொள்கிறேன் அது 0 0668 ஆனால் இந்த முழு பகுதியும் சரி இந்த பகுதியை நான் 0 5 ஐக் கழிக்க வேண்டும் பின்னர் நான் இந்த பகுதியை அறிந்து கொள்வேன் எனவே நான் 0 5 0 0668 ஐ 4332 என்று கழிப்பேன் அதாவது இந்த பகுதி தான் இந்த பகுதியை இப்போது புரிந்துகொள்கிறீர்களா இசட் 2 க்கு சமம் நான் மீண்டும் அட்டவணைக்கு செல்கிறேன் Z என்பது 0 0228 க்கு சமம் எனவே இது இந்த முழு பகுதியையும் உங்களுக்குத் தருகிறது ஆனால் மீண்டும் நான் 0 5 பகுதியைக் கழிக்க வேண்டும் இது அட்டவணையில் இருந்து முழுப் பகுதியையும் எனக்குக் கொடுக்கும் ஆனால் இதிலிருந்து 0 5 ஐக் கழிக்க வேண்டும் ஏனெனில் இந்த பகுதியை மட்டுமே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே 0 0228 என்பது 0 04772 ஆகும் இந்த பகுதி 4772 இந்த பகுதி 4332 ஆகும் எனவே நான் சேர்க்கிறேன் 91 கிடைக்கிறது அதாவது 91 தக்காளி 250 4 முதல் 249 7 வரை எடையைக் கொண்டிருக்கும் இங்கே μ மதிப்பு எனக்குத் தெரிந்தால் மற்ற மதிப்புகளை எளிதாக பெற முடியும் நிச்சயமாக நீங்கள் எக்செல் NORMDIST செயல்பாட்டைப் பயன்படுத்தி இதைச் செய்யலாம் ஏனென்றால் கிராப்பேட் முடிவுகள் அல்லது இதன் பரப்பளவு மற்றும் ஒற்றை வால் என நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்t அட்டவணை இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இதை 2 ஆல் பெருக்கினால் நான் கிராப் பேட் முடிவுகளைப் பெறுவேன் இங்கே எக்செல் மென்பொருள் உங்களுக்கு உட்புற பகுதியை வழங்குகிறது எனவே வெளி பகுதியைப் பெற 1 கழித்தல் செய்ய வேண்டும் எனவே அது3 வெவ்வேறு அணுகுமுறைகளுக்கு இடையிலான உறவு இப்போது நீங்கள் ஒரு வீட்டுப்பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் NORMSDIST செயல்பாடு மற்றும் கிராப் பேட் செயல்பாடு இதைப் பயன்படுத்தி அதே பதிலைப் பெறுகிறீர்களா என்று பார்க்கலாம் இப்போது நம்பிக்கை இடைவெளி என்று ஒன்று உள்ளது 2 அது தோராயமாக 95 உண்மையில் 95 4 இதை 95 ஆகவும் 3 ஐ 99 7 அதாவது 99 ஆக எடுத்துக்கொள்வோம் எங்களிடம் ஒரு தரவு நன்றாக இருக்கும்போது உலகளாவிய மக்கள்தொகை சராசரி மற்றும் நிலையான விலகல் எனக்குத் தெரியும் பின்னர் நான் 1 மாதிரியை எடுத்துக்கொள்கிறேன் நான் நீண்ட காலத்திற்கு முன்பே குறிப்பிட்டது போல் முழு மக்கள்தொகையையும் மாதிரியாக எடுத்துக்கொள்வது மிகவும் கடினம் ஆனால் பொதுவாக நாங்கள் 1 அல்லது 2 மாதிரிகள் மட்டுமே எடுத்துக் கொள்கிறோம் எனவே நான் இதில் 1 ஐ மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் 95 நேரம் 95 நேரம் இந்த பிராந்தியத்திற்குள் வரும் அதாவது சராசரி 95 நேரம் இந்த சராசரி பிளஸ் அல்லது கழித்தல் 1 96 க்குள் இருக்கும் என்று எனக்குத் தெரிந்தால் இந்த 1 96 ஐ நான் எவ்வாறு பெறுவேன் என்பது உங்களுக்குத் தெரியும் 0 எனவே தோராயமாக 2 28 க்கு வரும் இரு பக்கங்களையும் பெருக்கினால் இருபுறமும் தோராயமாக 0 045 ஆக இருக்கும் எனவே இங்கே 95 ஆகும் எனவே 95 நேரம் இந்த பிராந்தியத்திற்கு இடையில் அல்லது 2 இருக்கும் ஆகவே நான் 95 நேரத்தை ஒரு மாதிரி எடுத்துக் கொண்டால் அது μ அல்லது 1 96 க்கு இடையில் இருக்கும் எனவே நீங்கள் 99 ஐத் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த 3 உரிமையை நான் எடுக்க வேண்டும் அது சூத்திரம் 2 58 ஆக இருக்கும் ஏனெனில் 2 க்கு இது 2 ஆக மாறும் என்று உங்களுக்குத் தெரியும் இது 3 க்கு 0 0028 ஆகும் 3 வெளி பகுதி 0 0013 சரியானது நாங்கள் இதைப் பெறுகிறோம் எனவே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு மாதிரியை எடுத்துக்கொண்டால் நான் 10 மாதிரிகளை மக்கள் தொகை விவரங்களிலிருந்து எடுத்துக் கொள்கிறேன் எனவே அந்த 10 மாதிரிகளின் சராசரியை நான் அறிவேன் ஆனால் இப்போது நான்மக்களுக்கு இடையே உள்ள நம்பிக்கை இடைவெளியை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனெனில் நாங்கள் எடுக்கும் 10 மாதிரிகள் எனக்கு சில சராசரி மதிப்பெண்ணை அளிக்கும் ஆனால் அது சரியான மக்கள்தொகை சராசரி ஆக இருக்காது ஏனென்றால் நான் இன்னும் 10 மாதிரிகளை எடுத்திருந்தால்இன்னொரு சராசரி கிடைத்திருக்கும் நான் மற்றொரு 10 மாதிரிகளை எடுத்துக் கொண்டால் எனக்கு இன்னொரு சராசரி கிடைக்கும் ஆனால் அவைஎனது மக்கள்தொகையின் உண்மையான பிரதிநிதித்துவம் அல்ல நான் இந்த வகை அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் என்னுடைய மக்கள் தொகையை பொய் சொல்லும் அதிகபட்ச வரம்பை எனக்கு அளிக்கிறதோ அதன் நன்மையை நாம் நம்பிக்கை இடைவெளி என்று அழைக்கிறோம் இப்பொழுது டி விநியோகம் என்று அழைக்கப்படும் அடுத்த தலைப்புக்கு செல்வோம் ஸ்டுடென்ட்ஸ் t டிஸ்ட்ரிபியூஷன் student's t distribution என்றால் என்ன இது வில்லியம் சீலி கோசெட் என்ற ஒருவரால் உருவாக்கப்பட்டது அவர் மாணவர்களின் போலி பெயரில் புள்ளிவிவரங்களில் மிக முக்கியமான சில கட்டுரைகளை எழுதினார் சாதாரண விநியோகம் ஒரு மணி வடிவிலானது மற்றும் சீரானது என்று அவர் கூறினார் ஆனால் பின்னர் N மிகவும் மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் ஆனால் என்னிடம் மிக மிக சிறியதாக இருந்தால் n இப்போது நான் 1 2 3 4 5 6 30 25 க்கு சமமான N ஐ வைத்திருந்தால் அதுவும் சமச்சீராக இருக்கும் ஆனால் இது கனமான வால்களைக் கொண்டிருக்கும் இது ஒரு அழகிய சாதாரண விநியோகத்தைப் போல அல்ல அதேசமயம் நான் N ஐ எடுக்கும்போது 1 அல்லது 2 அல்லது 3 என கொண்டாள் அவற்றுக்கு மிகப்பெரிய வால் பகுதி இருக்கும் அது இயல்பான வினியோகம் போன்றே சமச்சீராக இருக்கும் ஆனால் அதில் மணி வடிவம் இருக்காது ஒரு மணி வடிவம் இதுபோன்று இருந்திருக்க வேண்டும் நான் மிகச் சிறிய எண்களை எடுக்கும்போது நீங்கள் இதைக் காணலாம் உங்களிடம் 30 அல்லது 30 க்கும் அதிகமானவை இருந்தால் மிகப் பெரிய எண்ணிக்கையை எடுத்துக் கொள்ளும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண விநியோகத்தைப் போலவே கிட்டத்தட்ட விநியோகத்தைப் பெறலாம் மாதிரி அளவு சிறியதாக இருக்கும்போது வளைந்த வடிவத்தை பெறுகிறோம் இது ஒரு சாதாரண விநியோகத்தைப் போலவே ஒரே மாதிரியான சமச்சீர் என்றாலும் அது நிஜ வாழ்க்கையில் நீண்ட வால்களைக் கொண்டிருக்கும் நாங்கள் மக்கள்தொகையை கையாளவில்லை மாதிரிகளோடு மட்டுமே நாங்கள் கையாள்கிறோம் மாணவர் டி விநியோகம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நான் 10 மாணவர்களைச் சேகரித்து அவர்களின் உயரத்தை அளவிடுகிறேன் அதனால் அது ஒரு மாதிரி நான் 20 எலிகளில் மருந்து சோதனை செய்கிறேன் இது ஒரு சிறிய சிறிய மாதிரி நான் 10 தக்காளி செடிகளை எடுத்து அவற்றின் எடையை அளவிடுகிறேன் அது ஒரு மாதிரி எனவே மாணவர் டி விநியோகம் மிகவும் முக்கியமானது நாம் அதிக அளவிலான மாதிரிகளை எடுத்துக்காட்டாக 50 மாதிரிகள் 60 மாதிரிகள் 100 மாதிரிகள் சேகரிக்க கூடாது மாதிரிகளின் எண்ணிக்கை 8 9 10 மற்றும் பல என இருக்கலாம் இதனால் இந்த டி விநியோகம் முக்கியமானதாகிவிடும் மேலும் நீங்கள் இதைக் காண்பீர்கள் உயிர் புள்ளிவிவரங்களில் எல்லா இடங்களிலும் T T T என்ற சொல் பல முறை உபயோகம் டி விநியோகத்தின் பண்புகள் என்ன விநியோகத்தின் சராசரி மதிப்பு 0 வலதுபுறம் சமம் ஏனெனில் இது ஒரு சாதாரண விநியோக Z ஐப் போலவே சமச்சீராகவும் இருக்கிறது பரவக்கூடிய மாறுபாடு v ஆல் வழங்கப்படுகிறதுஇங்கு v என்பது சுதந்திரத்தின் டிகிரி மற்றும் v 2 மாறுபாடு எப்போதும் 1 ஆக இருக்கும் எனவே சுதந்திரத்தின் டிகிரி முடிவிலியை அடைகிறது டி விநியோகம் ஒரு நிலையான சாதாரண விநியோகத்தை நிச்சயமாக முடிவிலி ஆனால் 30 35 ஐ கூட அடைகிறது கிட்டத்தட்ட ஒரு சாதாரண விநியோகம் போல் தெரிகிறது உங்களிடம் 30 மாதிரிகள் இருந்தால் அது கிட்டத்தட்ட சாதாரணமானது போலவே இருக்கும் என்று நினைக்கிறேன் இதை எப்போது பயன்படுத்த வேண்டும் எனவே எந்த புள்ளிவிவரமும் மணி வடிவத்தைக் கொண்டிருக்கிறது எங்களிடம் 30 மாதிரிகள் இருந்தால் அது வெளியீட்டாளர்களைக் கொண்டிருக்கக்கூடாது அது சமச்சீர் மற்றும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் மாதிரி அளவு 40 ஆக இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து கொடுக்கப்படலாம் ஆனால் அது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இது 40 ஐ விட அதிகமாக இருந்தால் அது வெளியீட்டாளர்களைக் கொண்டிருக்கக்கூடாது ஆனால் இல்லையெனில் அது சரி டி விநியோகம் தோராயமாக இயல்பான சிறிய மாதிரிகளுடன் பயன்படுத்தப்படக்கூடாது அதாவது மாதிரிகள் மிகச் சிறியவை மற்றும் அது சாதாரணமாக இல்லை என்றால் கவனமாக இருங்கள் டி விநியோகத்தைப் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் ஒருபோதும் முழு மக்கள்தொகை தரவு தொகுப்பு மாதிரிகள் 5 6 10 20 மற்றும் பலவற்றின் சுதந்திரத்தைக் கொண்டிருக்கும் பெரும்பாலான சூழ்நிலைகளில் டி விநியோகம் என்ற கருத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் மற்றும் பகுப்பாய்வு செய்கிறோம் நான் ஒரு மக்கள் தொகை இடமிருந்து ஒரு மாதிரியை வரைந்து சராசரியை எடுத்துக் கொண்டால் எனக்கு சில சராசரி கிடைக்கும் நான் மற்றொரு மாதிரி மாதிரிகளை எடுத்துக் கொண்டால் நான் சற்று வித்தியாசமான சராசரியைப் பெறுவேன் பின்னர் நான் மற்றொரு மாதிரி மாதிரிகளை எடுத்துக் கொண்டால் எனக்கு சற்று வித்தியாசமான சராசரி கிடைக்கும் எனவே இதன் பொருள் இதற்கு தனிப்பட்ட மீண் மற்றும் வெறியன்ஸ் இருக்கும் இந்த எல்லா கணிதம்வழிகளின் சராசரி மக்கள்தொகையின் ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் ஆகும் ஆனால் மாறுபாடு உண்மையில் மக்கள்தொகையின் நிலையான விலகலின் சரியான பிரதிநிதித்துவம் அல்ல சராசரியின் நிலையான பிழை என்று ஒன்று உள்ளது இது மாதிரியின் நிலையான விலகல் ஆகும் இது மக்கள்தொகை நிலையான பிழையின் மதிப்பீடாகும் இது s ஆல் வழங்கப்படும் உங்கள் மாதிரி நிலையான விலகல் n என்பது உங்கள் தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை இது சராசரியின் நிலையான பிழை உண்மையில் இது மக்கள்தொகையின் நிலையான விலகலின் உண்மையான பிரதிநிதித்துவமாகும் எனவே நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நான் ஒரு மக்கள்தொகை வைத்திருக்கிறேன் நான் ஒரு சில மாதிரிகளை எடுத்து பின்னர் ஒரு சராசரியைக் கணக்கிடுகிறேன் பின்னர் நான் அதை மீண்டும் வைக்கிறேன் பின்னர் நான் மற்றொரு மாதிரிகளை எடுத்து ஒரு சராசரியைப் பெறுகிறேன் நான் நிச்சயமாக வேறு ஏதாவது ஒன்றைப் பெறுவேன் பின்னர் நான் மற்றொரு மாதிரி மாதிரிகளை எடுத்து பின்னர் பெறுவேன் ஒரு சராசரி எனக்கு ஒரு பெரிய சராசரி இருக்கும் இந்த வழிமுறைகளுக்கு அதன் சொந்த சராசரி மற்றும் சில நிலையான விலகல் இருக்கும் மக்கள்தொகையின் நல்ல பிரதிநிதித்துவமான வழிமுறைகளின் வழிமுறைகள் அர்த்தம் ஆனால் இந்த வழிமுறைகளின் நிலையான விலகல் இல்லை இது இப்படி வழங்கப்படுகிறது சராசரியின் நிலையான பிழை என்பது மாதிரி சராசரியின் நிலையான விலகல் என்பது மக்கள்தொகை சராசரி மதிப்பீடு எனவே s உங்கள் மாதிரியின் ஸ்டாண்டர்டு டிவியேஷன் மற்றும் n என்பது மாதிரியின் எண்ணிக்கை நீங்கள் n இன் சதுர மூலத்தை எடுக்கவும் நிலையான பிழை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நிலையான பிழை என்பது மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட வழிமுறைகளின் மாதிரி விநியோகத்தின் நிலையான விலகலாகும் எனவே நிலையான பிழை என்பது ஒரே மாதிரியான மக்களிடமிருந்து நீங்கள் எடுத்த வெவ்வேறு மாதிரிகளுடன் நீங்கள் எடுத்துள்ள இந்த வழிமுறைகளின் நிலையான விலகலாகும் இந்த எல்லா வழிகளினதும் சராசரி என்பது மக்கள்தொகையின் ஒரு நல்ல பிரதிநிதித்துவமாகும் ஆனால் நீங்கள் விரும்பினால் நிலையான விலகலைக் குறிக்க விரும்பினால் நிலையான பிழை என்று எதையாவது பெற்றால் அது ஒரு மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பின் மாதிரி விநியோகத்தின் நிலையான விலகல் மற்றும் இது மக்கள்தொகையின் நிலையான விலகலின் ஒரு நல்ல பிரதிநிதித்துவமாகும் இது S என்பது மாதிரி நிலையான விலகல் மற்றும் n என்பது உங்கள் தரவு அல்லது மாதிரிகளின் எண்ணிக்கையாகும் இது மிக முக்கியமானது இதை நாம் பல கணக்கீடுகளில் பயன்படுத்துகிறோம் மீண்டும் நாங்கள் மாணவர் டி விநியோகத்திற்கு வருகிறோம் எனவே டி ஸ்டுடென்ட் என்பது கிட்டத்தட்ட ஒரு இசட் ஆகும் என்னிடம் மாதிரி அளவு 4 இருந்தால் சராசரி 100 மாதிரி நிலையான விலகல் 10 நான் ஒரு டி விநியோக சராசரி இன்னும் 100 ஆக இருந்தால் நிலையான விலகல் 10 ஐ 4 ஆல் வகுக்கப்படும் அதாவது 10 ஐ 2 ஆல் வகுத்தால் 5 ஆகும் எனவே இது என்னவென்றால் நான் சொன்னது போல தரப்படுத்தப்பட்ட இயல்பான விநியோகத்தில் Z இன் அதே பாத்திரத்தை இங்கே கொண்டுள்ளது நீங்கள் இங்கே ஒரு தரவை 100 ஆக எடுத்துக் கொண்டால் இது 110 மற்றும் 110 இன் மதிப்பு என்னவென்றால் இங்கே டி மதிப்பு என்னவாக இருக்கும் என்பது தெளிவாகத் தெரிகிறது மாதிரி நிலையான விலகலை 10 டி மதிப்பு 2 க்கு சமமாக இருக்கும் எனில் T மதிப்பு இருக்கும் அதாவது சராசரியிலிருந்து 2 நிலையான விலகல்கள் உள்ளன உண்மையில் சாதாரண நிலையான விலகலில் z இல் நீங்கள் சரியாக நினைவில் வைத்திருந்தால் அதே எண்கள் வெளியே வருகின்றன எனவே 2 ஆகிறது இதேபோல் இங்கே 2 மடங்கு நிலையான விலகல் t 2 ஆகிறது நான் குறிப்பிட்டுள்ளபடி n என்பது முடிவிலி தரவு புள்ளிகளுக்கு சமமாக இருந்தால் 2 க்கு பதிலாக 95 நம்பிக்கை இருக்கும் நீங்கள் இங்கே 95 நம்பிக்கை 2 ஐ நினைவில் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் பின்னர் நாங்கள் பேசுகிறோம் அங்கு தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை மக்கள் தொகையை விட குறைவாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் 2 க்கு பதிலாக இருக்கும் அது 1 96 அல்லது ஆக மாறும் 96 ஐ நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு மக்கள்தொகையை எடுத்துக் கொண்டால் இது 2 ஆக மாறும் ஆனால் நாங்கள் இங்கு ஒரு மக்கள்தொகையை எடுத்துக் கொள்ளவில்லை நாங்கள் டி விநியோகத்தைப் பேசுகிறோம் எனவே இது 1 96 ஆகும் எனவே n 6 க்கு சமமாக இருந்தால் அதாவது தரவுகளின் எண்ணிக்கை வியத்தகு முறையில் சுதந்திரத்தின் அளவைக் குறைக்கிறது n 1 பின்னர் 95 நம்பிக்கை t க்கு 2 57 ஆகும் இதை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் உங்களுக்கு ஒரு அட்டவணை உள்ளது நான் உங்களுக்கு அட்டவணையைக் காண்பிப்பேன் N 3 க்கு சமமாக இருந்தால் அதன் நீளமான வால் அதன் சமச்சீர் சீருடையை நீங்கள் காண முடியும் ஆனால் வால் நீளமாகிவிட்டது மேலும் அவை எதுவும் என் அழகான சாதாரண விநியோகம் போல இல்லை இங்கே நாம் n இன் அடிப்படையில் பேசுகிறோம் n சமம் எல்லையில்லாததை நோக்கி டி விநியோகம் பற்றி பேசுகிறோம் N என்பது முடிவிலியை விட சிறியதாக இருந்தால் வெளிப்படையாக அது ஒரு அழகான மணி வடிவ வளைவு போல இருக்காது சீரான வளைவு அதற்கு நீண்ட வால் இருக்கும் எனவே மாணவர் விநியோகத்தில் முடிவிலிக்கு சமமாக இருக்கும்போது 95 சதவிகிதம் இது உங்களுக்கு 1 96 ஐ வழங்குகிறது n 6 க்கு சமம் என்றால் அது 2 57 ஆகிறது n 3 க்கு சமம் 4 3 ஆகும் இதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா தரவு புள்ளிகள் தொடர்ந்து குறைந்துவிட்டால் நிச்சயமற்ற தன்மையும் அதிகரிக்கும் ஏனெனில் 1 96 இலிருந்து 2 3 ஆக உள்ளது எனவே சராசரி மதிப்பீட்டில் அதிக அளவு நிச்சயமற்ற தன்மை உள்ளது ஆகவே நான் 3 தரவு புள்ளிகளை சராசரியாக எடுத்துக் கொண்டால் மக்கள் தொகையின் நிச்சயமற்ற தன்மை அதிகமாக உள்ளது ஏனெனில் இது மிகப் பெரியது அதேசமயம் நான் மிகப் பெரிய தரவு புள்ளியை எடுத்துக் கொண்டால் நிச்சயமற்ற தன்மை மிகவும் குறைவாக உள்ளது ஏனெனில் வரைபடமும் சிறியதாக இருப்பதால் நான் இன்னும் கூர்மையாக கவனிக்கிறேன் எனவே அந்த பகுதியும் மிகவும் குறைவாக உள்ளது உங்களுக்கு புரிகிறது இந்த 1 96 நாம் நினைவில் வைத்திருந்தால்சிறிது நேரம் இங்கேயே இந்த 1 96 ஐ நீங்கள் காணலாம் என்று அறிமுகப்படுத்தினேன் எனவே இது சராசரி பிளஸ் அல்லது மைனஸ் ஆகும் இது நம்பிக்கை இடைவெளி சராசரி பிளஸ் அல்லது மைனஸ் 1 96 சிக்மா பற்றி ஒரு கருத்தைத் தருகிறது எனவே இந்த 1 96 95 சதவீத நம்பிக்கை இடைவெளியுடன் ஒத்துள்ளது இது சரியாக 2 அல்ல நீங்கள் மாதிரிகளைப் பயன்படுத்தும் போது மக்கள்தொகையைப் பயன்படுத்தும்போது மக்கள்தொகை மதிப்பீட்டைப் பெற முயற்சிக்கும்போது அது 1 96 என்பது 95 சதவிகிதம் என்றால் அடிக்கடி வரும் இதேபோல் நான் 3 ஐப் பெறுவதற்குப் பதிலாக 99 எடுத்துக் கொண்டால் நான் 2 58 ஐப் பெறுவேன் அதனால் அட்டவணையில் இருந்து நான் உங்களுக்கு டி டேபிள் என்று ஒரு அட்டவணையைக் காண்பிப்பேன் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது டி டேபிள் என்று அழைக்கப்படுகிறது இதில் 95 நம்பிக்கை இடைவெளியில் முடிவிலி தரவு புள்ளிகளுக்கு 1 96 ஐ நீங்கள் காணலாம் நீங்கள் 99 நம்பிக்கை இடைவெளியை எடுக்க விரும்பினால் அது சுமார் 2 58 ஆகும் இந்த 2 எண்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றன டி டிஸ்ட்ரிபியூஷன் 9 8 ஐப் பயன்படுத்தி 95 நம்பிக்கை இடைவெளியை நான் அறிய விரும்பினால் நான் 1 96 ஆல் பெருக்குவேன் நம்பிக்கை இடைவெளி 99 ஐ அறிய விரும்பினால் நான் 2 இந்த 2 சொற்கள் மிக மிக முக்கியமானவை உங்களுக்கு புரிகிறதா டி விநியோகத்தில் நாங்கள் மீண்டும் செல்கிறோம் எனவே தரவு புள்ளிகள் குறைவாக இருக்கும்போது அது மிக நீண்ட வால் கொண்டிருக்கும் தரவு புள்ளிகள் அதிகரிக்கும் போது நீங்கள் பார்க்க முடியும் வால் குறைகிறது அதாவது மக்கள்தொகையை மதிப்பிடுவதில் எங்களுக்கு அதிக நம்பிக்கை கிடைக்கிறது அதாவது எனக்கு அதிகமான தரவு புள்ளிகள் இருக்கும்போது இப்போது இந்த மாணவர் டி விநியோகத்தை அடுத்த வகுப்பிலும் தொடருவோம் மிக்க நன்றி முக்கிய சொற்கள் மாணவர் டி விநியோகம் தரப்படுத்தப்பட்ட இயல்பான விநியோகம் ஒற்றை வால் இசட் அட்டவணை NORMSDIST வழிமுறைகளுக்கான நம்பிக்கை இடைவெளி தொடர்ச்சியான நிகழ்தகவு விநியோகம்